இந்த சொற்பொழிவில் பயிற்சியின் சுருக்கம் மூலம் உங்களுக்கு நாம் இந்த பயிற்சியில் என்னவெல்லாம் தெரிந்து கொண்டோம் என்பதை ஒரு மேற்பார்வையாக தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதன் மூலம் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலும் இந்த பயிற்சியின் மதிப்பும் மேம்படும் என்று நம்புகிறேன் இந்த பயிற்சியில் ஐந்து தொகுதிகள் உள்ளன முதலாவது அறிமுக தொகுதி இரண்டாவது தொகுதியில் பயோரியாக்டரில் இரண்டு முக்கிய விளைவுகள் செல்களும் அதாவது பயோமாஸ் மற்றும் அவற்றின் விலை பொருள்களும் என்சைம் மூலம் வினைகளும் பார்த்தோம் மூன்றாவது தொகுதியில் ஒரு பயோரியாக்டர்இலுள்ள சில சாமானிய செயல்களின் ஆய்வுகளை பார்த்தோம் மற்றும் அவற்றை செயல்படுத்துவது மற்ற செயல்களிலிருந்து எவ்வளவு மேம்பட்டது என்றும் பார்த்தோம் நான்காவது தொகுதியில் பயோரிஆக்டர் இன் சூழல் அளவுகோல்களை பார்த்தோம் பயோரியாக்டர்ஐ உகந்த நிலையில் செயல்படுத்த அதன் உள்ளே உள்ள அளக்கப்பட்டு கட்டுப்படுத்தக்கூடிய மாறிகளை பார்த்தோம் இதை மேலோட்டமாகவே பார்த்தோம் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் பயோரிஆக்டர் இன் சூழல் அளவுகோல்கள் செயல்படுத்தும் வரையில் மட்டுமே கடைசி தொகுதியான தொகுதி 5 இல் அவற்றை புரிந்து கொள்ள செல் நிலையிலிருந்து அதன் உள்ளே உள்ள செயல்பாடுகளும் அவற்றை கையாளும் முறைகளும் அதன் மூலம் நமக்கு தேவையான வினை பொருளின் உற்பத்தி பெருக்குதல்உம் பார்த்தோம் இதுவே இந்த பயிற்சியின் ஒட்டுமொத்த திட்டம் இனி ஒவ்வொரு தொகுதியின் சுருக்கத்தையும் பார்ப்போம் அறிமுக தொகுதியில் புற்றுநோய் என்றால் என்ன அதை குணப்படுத்த உபயோகிக்கப்படும் மருந்துகள் மோனோ கிளோனல் அண்டிபோடீஸ் பார்த்தோம் இந்த மோனோ கிளோனல் அண்டிபோடீஸ் உயிர்ம செயல்முறை அதாவது பயோபிராசஸ் மூலம் ஒரு பயோரியாக்டரில் செய்ய முடியும் என்றும் இதனால் பயோரியாக்டர் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்றும் பார்த்தோம் இது மற்றுமொரு உதாரணம் மாற்று திரவிய எரிபொருள்களான பயோஎத்தனால் பயோடீசல் இவற்றின் உற்பத்திக்கு பயோரியாக்டர் மிகவும் முக்கியம் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் இன்சுலின் பயோரியாக்டர் மூலம் தயாராகிறது வீட்டிலுள்ள பயோரியாக்டர் மூலம் தயிர் செய்ய முடியும் அடுத்தது நாம் உயிர்ம செயல்முறை பயோரியாக்டர் பற்றி பார்த்தோம் உபயோகத்தில் இருக்கும் சாமானிய பயோரியாக்டர் வகைகளான ஏர் லிப்ட் பயோரியாக்டர் பேக்குடு பெட் பயோரியாக்டர் திரவியம் இல்லாத திட நிலை அதாவது சாலிட் ஸ்டேட் பயோரியாக்டர் ஒருமுறை மட்டுமே உபயோகப்படும் பயோரியாக்டர்களான களைந்து விடக்கூடிய பாத்திரங்கள் மற்றும் சில செயல்பாட்டு காரணங்களுக்காக தொழிற்சாலையில் பயன்படும் அலை அல்லது வேவ் பயோரியாக்டர்ஸ் ஒளி சேர்க்கை செய்யும் உயிரினங்கள் வளர உதவும் போட்டோ பயோரியாக்டர் பார்த்தோம் பயோரியாக்டர் செயல்படுத்த சில செயல்பாடு வகைகள் உள்ளன என்று பார்த்தோம் பேட்ச் வகையில் நாம் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து உள்ளிட்டு பிறகு செயல் முடிந்தவுடன் எல்லாவற்றையும் வெளியே எடுத்து பதப்படுத்துவோம் தொடர்ந்து நடக்கும் செயல்பாட்டில் தொடர்ச்சியாக இன்புட் மற்றும் தொடர்ச்சியாக அவுட்புட் இருக்கும் நாம் எப்போதும் சீர் சமநிலை செயலில் தான் ஆர்வம் காட்டுவோம் அது பல நேரம் அவ்வாறு செயல்படும் என்று தொடக்கத்தில் சீர் நிலை இல்லாமல் இருக்கும் அதேபோல இறுதி நிலையிலும் மாற்றம் உள்ள நிலையில் இருக்கும் ஆனால் அதில் நமக்கு ஆர்வம் இல்லை பேட்ச் மற்றும் தொடர்ச்சி செயல்பாட்டுக்கு இடையில் உள்ள பெட் பேட்ச் செயல்பாடு உள்ளது இதில் இடை இடையில் இன்புட் மற்றும் அவுட்புட் ஏற்படும் இதன் பிறகு நாம் பயோரியாக்டரில் எல்லா நுண்ணுயிர்களையும் முதலில் நீக்குதல் பற்றி பார்த்தோம் பிறகு அதில் விளைவிக்க நமக்குத் தேவையான நுண்ணுயிரை உள்ளே நன்கு வளர வைத்து நமக்கு தேவையான பொருளை உற்பத்தி செய்வோம் எனவே கிருமிகள் முதலில் இல்லாத சுத்தமான நிலை அடைய மிக அதிக வெப்பம் ரசாயனங்கள் மற்றும் கதிர்வீச்சுகளை உபயோகிப்போம் மிக அதிக வெப்பம் வைத்து நுண்ணுயிர் நீக்குதல் அதாவது தர்மல் ஸ்டெரிலைசேஷன் மற்றும் அதன் செயல்பாட்டை பார்த்தோம் டெசிமல் ரெடக்ஷன் டைம் கோட்பாடும் பார்த்தோம் மூலப் பொருளின் சமநிலை பற்றியும் பார்த்தோம் பிறகு செல் கன்சன்ட்ரேஷன் மற்றும் செல் கன்சன்ட்ரேஷன் அடைய எடுக்கும் நேரமும் அதாவது தொடக்க சாத்தியமான செல் கன்சன்ட்ரேஷன் இலிருந்து இறுதி சாத்தியமான செல் கன்சன்ட்ரேஷன் அடையும் நேரம் பற்றி பார்த்தோம் 303kd log10 பிறகு டெசிமல் ரெடக்ஷன் டைம் அதாவது சாத்தியமான செல் கன்சன்ட்ரேஷன் கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் பத்து மடங்கு குறைய எடுக்கும் நேரம் பற்றி பார்த்தோம் இது பயோரிஆக்டர் வடிவமைக்க உதவும் முதல் தொகுதியை முடித்து ஒரு பயிற்சி வினா கொடுத்து அதன் விடையையும் பார்த்தோம் இரண்டாம் தொகுதியில் பயோரியாக்டர் மூலம் கிடைக்கும் இரண்டு முக்கிய விளைவுகளை பார்த்தோம் அதன் விளை பொருட்கள் பிறகு செல்களும் அதன் முக்கிய விளை பொருட்களும் உதாரணமாக பார்த்தோம் ஒரு செல்லிலிருந்து பல மூலக்கூறுகள் வெளியேறலாம் செல்களை விளை பொருளாகவோ அல்லது அவை உற்பத்தி செய்யும் விளைபொருள் அறிந்துகொள்ள வளர்ச்சிக்கான படிவமும் பார்த்தோம் செல்லின் வளர்ச்சி நமக்கு மிக முக்கியம் காரணம் அதிக செல்கள் இருந்தால் அதிக உற்பத்தித் திறன் இதுவே எளிமையான படிவம் rx x இதில் சில சூழ்நிலையில் நிலையானதாக இருக்கலாம் சில சூழ்நிலைகளில் நிலையாக இல்லாமலும் போகலாம் லாஜிஸ்டிக் ஈக்வேஷன் க்கான ஒரு படிவமும் பார்த்தோம் உயர்நிலைப் படிப்பு படிக்க நினைப்போருக்கு கடினமான படிவங்கள் உள்ளன பிறகு நாம் சப்ஸ்டிரேட் விளை பொருளாக மாறுவதை பார்த்தோம் அதை ஒட்டிய முக்கிய கருத்துக்கள் ஆன லிமிட்டிங் சப்ஸ்டிரேட் வரம்பு நிலையும் குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதத்துடன் அதன் தொடர்பு சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் ஐ சார்ந்து உள்ள குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் அதை சித்தரிக்கும் மோநோட் மாடல் மற்றும் பல படிவங்கள் ஆன மோசர் மாடல் ஆண்ட்ரூஸ் மற்றும் நோவாக் மாடல் பார்த்தோம் ஜெருசலேம்ஸ்கி மற்றும் நேரோநோவா மாடலில் விளை பொருள்களின் தடுத்தல் இரண்டு சப்ஸ்டிரேட் ஒரேசமயம் உபயோகிப்பதன் வரம்பையும் பார்த்தோம் பிறகு பயோரியாக்டரில் விளைபொருள் உற்பத்தியின் இயக்கவியலை விளக்கும் லுடுகிங் பைரேட் மாடல் பார்த்தோம் இதன்பிறகு ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் என்றால் என்ன அதை எவ்வாறு ஒன்றுக்கு ஒன்று மாற்ற உபயோகிக்கலாம் அதாவது ஒரு விகிதத்தில் இருந்து மற்றொன்றாக இந்த மாற்று விகிதம் என்ன என்பதையும் பார்த்தோம் பிறகு பராமரிப்பின் கருத்து எவ்வாறு சப்ஸ்டிரேட் செல்களின் பெருக்கம் மற்றும் அவற்றின் வளர்சிதை இடmமாற்றம் மற்றும் மரபு செயல்களின் பராமரிப்புக்கும் தேவை என்று பார்த்தோம் இதை கருத்தில் கொண்டு சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் குறையும்போது அதன் விளைவுகளையும் கணக்கில் கொண்டோம் பிறகு என்சைம் இயக்கவியல் அதாவது கைநெட்டிக்ஸ் மைக்கேலிஸ் மென்டெண் என்சைம் கைநெட்டிக்ஸ் பார்த்தோம் இதை நீங்கள் விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதன் இறுதி வகை இடுதல் v vm SkmS இதில் vmk3Etotal km k2k3k1 மோனோட் மாடல் ஈக்குவேசன் போலவே அமையும் ஆனால் இதன் பாதையில் மாற்றம் இருக்கும் இது ஒவ்வொரு தனி நிலையிலும் அதாவது என்சைம் மற்றும் சப்ஸ்டிரேட் சேர்ந்து உருவாக்கும் என்சைம் சப்ஸ்டிரேட் இன் இணைப்பு பிறகு மீண்டும் பிரியும் என்சைம் மற்றும் உருவாகும் விளைபொருள் இவற்றின் விகித நிலையை ஒருவரை கட்டம் வாயிலாக குறிக்கும் இதன்பிறகு படிமவரைகூறுகள் vm மற்றும் km ஐ கண்டுபிடிக்கும் வழியான லைன்வீவர் பர்க் Lineweaver Burke's plot குறித்தல் மற்றும் அதன் அடிப்படையையும் பார்த்தோம் பிறகு பயிற்சி வினா 2 1 செய்தோம் பலதரப்பட்ட இயக்கவியல்கள் முக்கியமாக போட்டிக்குரிய இயக்கவியல் பார்த்தோம் மூன்று வகையான சாமானிய தடுப்பு போட்டிக்குரிய தடுப்பு போட்டியில்லா தடுப்பு மற்றும் போட்டிக்கு இயலா தடுப்பு பார்த்தோம் போட்டிக்குரிய தடுப்பில் தடுப்பான் என்சைம் உடன் இணைந்து நடக்க இருந்த வினை விகிதத்தை தடுக்கிறது போட்டியில்லா தடுப்பு சூழலில் தடுப்பான் என்சைம் உடனும் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்புடனும் இணைந்து வினையை தடுக்கிறது போட்டிக்கு இயலா தடுப்பு சூழலில் அது என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்புடன் இணைந்து வினையை தடுக்கிறது இந்த மூன்று தடுப்புகளிலும் vmskmsமாறுகிறது போட்டிக்குரிய தடுப்பு சூழலில் vm மட்டும் மாறுகிறது போட்டியில்லாத தடுப்பில் kmமட்டும் மாறுகிறது vm மற்றும் kmஇரண்டும் போட்டி இயலா தடுப்பில் மாறுகிறது அடுத்ததாக என்சைம் மீது ஏற்படும் தாக்கத்தை குறைக்க என்சைம் முடக்கம் அல்லது இம்மோபிலைசேஷன் பார்த்தோம் ஆனால் இதை அடைய விலை உண்டு நாம் இவ்வாறு செல்களையும் முடக்கலாம் என்று பார்த்தோம் இவ்வாறு இவை இரண்டும் தொழிற்சாலைகளில் முடக்கு நிலையில் பயன்படுத்தப்படுகின்றன இதுதான் தொகுதி இரண்டில் பார்த்தோம் பிறகு பயிற்சி வினாக்களும் விடைகளும் பார்த்து வழிமுறைகளை தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக தொகுதி 3 சாமானிய பயோரியாக்டர் செயல் முறைகளான பேட்ச் மோடு கன்டினியூவஸ் மோடு மற்றும் பேட் மோடு இன் ஆய்வை பார்த்தோம் முதலிரண்டும் விரிவாக பார்த்தோம் பெட் மோடு உங்களுக்கு எவ்வாறு அதை அணுகலாம் என்று அறிமுகப்படுத்தினேன் காரணம் அது சற்று கடினமானது பேட்ச் மோடு இல் நேரம் மற்றும் உகந்த செல் கன்சன்ட்ரேஷன் இன் வெளிப்பாடுகளை பார்த்து அதை சரிசமம் செய்தோம் தொடக்கநிலை கன்சன்ட்ரேஷன் அதாவது t1ln xmx0 t0 வில் தொடங்கினோம் இதில் x0initial concentration t0lag time இவை இரண்டின் கூட்டலே பேட்ச் நேரம் இதற்கான ஒரு வினாவும் செய்து பார்த்தோம் இதன்பிறகு சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் இன் தாக்கல் குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதத்தின் மீது உள்ளதும் எவ்வாறு மாற்றங்கள் கொண்டு வரலாம் என்றும் பார்த்தோம் இந்த மாற்றங்கள் தொடர் பயோ ரியாக்டர் சூழ்நிலையில் மிகவும் முக்கியம் என்று பார்த்தோம் தொடர்பை ரிஆக்டர் இன் இயக்கமும் சீர் சமநிலை அடைவது பற்றியும் பார்த்தோம் சீர் சமநிலை இயக்கத்திற்கான நிபந்தனைகளை பார்த்தோம் பிறகு உகந்த டைல்யூஷன் ரேட் அதாவது அதிகபட்ச செயல்படுத்தக்கூடிய டைல்யூஷன் ரேட் வாஷ் அவுட் ஏற்படுவதற்கு முன்னால் பிறகு ஒரு கீமோஸ்டேட் இல் செல் புரோடக்டிவிடி இன் வெளிப்பாட்டினை அறிந்தோம் அதை பேட்ச் பயோரியாக்டர் இன் உற்பத்தி திறனுடன் ஒப்பிட்டோம் சீர் சமநிலையில் குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் டைல்யூஷன் ரேட் ற்கு சமமாக இருக்கும் இயக்கத்திற்கு தேவை அளவிலான டைல்யூஷன் ரேட் என்பது ப்லோ ரேட் வால்யூமால் வகுப்பது ப்லோ ரேட் மூலம் நாம் ஒரு உயிரியல் அளவுகோலை கட்டுப்படுத்த முடியும் நாம் உகந்த டைல்யூஷன் ரேட் அதாவது இந்த விகிதத்திற்கு மேலே செல்லின் உற்பத்தி தன்மை இருக்காது பற்றி பார்த்தோம் பிறகு கீமோஸ்டேட் பேட்ச் பயோரியாக்டர் ஐ விட 3 4 உற்பத்தித் திறன் இருக்கும் என்று பார்த்து பிறகு பயிற்சி வினாவும் செய்து பார்த்தோம் பிறகு பெட் பேட்ச் செயலில் ஆய்வு செய்யும் முறை பற்றி சுருக்கமாகப் பார்த்தோம் அதில் இன்புட் மட்டுமே உள்ளது பிறகு சுருக்கமாக ப்லோ ரேட் மாறுதல்கள் இன்புட் ப்லோ ரேட் நேரத்தை சார்ந்து பற்றி மற்றும் இன்புட் செல் கன்சன்ட்ரேஷன் மாற்றங்களின் பயனை பார்த்தோம் இவையெல்லாம் பயோரியாக்டர் கட்டமைப்பிற்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுவே தொகுதி 3 தொகுதி மூன்றில் வளர்ச்சியின் அளவுகோல்களும் அவை எவ்வாறு பயோரிஆக்டர் இன் செயல்திறனை பாதிக்கும் என்றும் பார்த்தோம் வளர்ச்சி அளவுகோல்கள் ஆன வெப்பநிலை பி ஹெச் திரவிய கலவை காற்றோட்டம் கிளர்ச்சி மற்றும் கரைந்துள்ள ஆக்ஸிஜன் அளவு பற்றி பார்த்தோம் DO வை மிக விவரமாகப் பார்த்தோம் K1a அளக்கும் முறை மற்றும் டைனமிக் ரெஸ்பான்ஸ் மெத்தட் உட்பட இதற்கான ஒரு பயிற்சி வினாவும் பார்த்து k1a தெரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை அறிந்தோம் பிறகு பெருக்கல் அளவீடு குறைத்தல் அளவீடு பற்றியும் பார்த்தோம் பிறகு வடிவியல் சார்ந்த அளவுகோல்களும் அதற்கு சமமான பெருக்கல் அளவீட்டில் உள்ள செயல்முறை அளவுகோல்கள் பார்த்தோம் குறைத்தல் அளவீட்டில் கிடைத்த முடிவுகள் பெருக்கல் அளவீட்டில் உபயோகிக்கலாம் என்று அறிந்தோம் குறைத்தல் அளவீடு மிகவும் முக்கியம் காரணம் இருக்கும் செயல் திட்டத்தை மேம்படுத்த மாற்றங்கள் கொண்டுவர புதிய ஸ்ட்ரெயின் மூலம் உற்பத்தியை பெருக்க அல்லது புதிய நிபந்தனைகளை சோதித்துப் பார்க்க செலவை கூட்டாமல் பயோரியாக்டர் இன் உற்பத்தியை பாதிக்காமல் செயல்பட இது மிகவும் அவசியம் இதுவே பெருக்கல் குறைத்தல் அளவீடுகளின் நன்மை இதற்கான பல குறிப்புகள் காணொளி ஆராய்ச்சி கட்டுரை இணையதளம் போன்றவை உங்களுக்கு கொடுத்துள்ளேன் இவற்றைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் இறுதியாக செல் கண்ணோட்டத்தில் ஒரு பயோரியாக்டர் ஐ பார்த்தோம் ஏனெனில் செயல்களே வினை பொருள் தயாரிக்கும் உண்மையான தொழிற்சாலைகள் முதலில் செல்லை ஒரு கருப்பு பெட்டியாக கருதி பயோரியாக்சன் ஸ்டாஇகீஓமெட்ரி பற்றி தெரிந்துகொண்டோம் பிறகு ஒரு ஜன்னலை திறந்து செல்லின் குறியீடுகளான ரீடாக்ஸ் நிலை ஆற்றல் நிலை செல் உள்ளே உள்ள பி ஹெச் போன்றவற்றை அறிந்தோம் இவற்றை கட்டுப்படுத்தும் மாறுதலாக எடுத்துக்கொள்ளலாம் பிறகு மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் பற்றி பார்த்தோம் இது தரும் தகவல் வைத்து எவ்வாறு நாம் மரபணு மாற்றம் கொண்டு உற்பத்தியை மூன்று மடங்கு உயர்த்தலாம் என்று பார்த்தோம் அதற்கான வல்லிநோ மற்றும் ஸ்டீஃபேனோபோலஸ் ஆராய்ச்சிக் கட்டுரையையும்பார்த்தோம் சுருக்கமாக ஆர் டி என் ஏ டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொண்டு எவ்வாறு ஒரு செல்லை முழுமையாக மாற்றலாம் என்றும் பார்த்தோம் உதாரணத்திற்கு ஹைபிரிடாமா டெக்னாலஜி மூலம் இந்த பாட கோப்பு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் இந்த பாட கோப்பை நன்கு ரசித்திருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன் நீங்கள் வெற்றி காண என் வாழ்த்துக்கள்